பேட்டரி மட்டுமே தன்னிச்சையாக செயல்பட்ட நாட்கள் மற்றும் அப்போது இழந்த சார்ஜை பேட்டரி ரீசார்ஜ் செய்ய எடுத்துக்கொண்ட நாட்களின் எண்ணிக்கையை இப்போது கண்டுபிடிப்போம் இந்த வரைபடத்தில் X அச்சு என்பது மணிநேரங்கள் அல்ல நாட்கள் மற்றும் நேர அச்சை இதுபோன்று பிரிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு பிரிவும் இது போன்ற ஒரு நாள் 1 2 3 4 பின்னர் kth நாள் k 1 நாள் மற்றும் பல எனவே அவை நாட்களின் எண்ணிக்கை இப்போது தொடர்ச்சியான நாட்களைக் கவனியுங்கள் உதாரணமாக இரண்டு தொடர்ச்சியான நாட்களில் சூரிய சக்தி இல்லை என்றால் அது மிகவும் மேகமூட்டமாக இருக்கிறது அந்த குறிப்பிட்ட லேட்டிடுட் ல் அட்சரேகையில் அந்த இடத்தில் பருவமழை இருக்கலாம் எனவே பல தொடர்ச்சியான நாட்களில் உங்களுக்கு சூரிய சக்தி குறிப்பிடத்தக்க சூரியசக்தி இருக்காது எனவே இந்த 2 நாட்களை உதாரணமாகச் சொல்வோம் இது மேகமூட்டமானது மற்றும் சூரியன் இல்லை சூரிய சக்தி இல்லை எனவே இதை நாம் எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்வது இந்த இரண்டு நாட்களில் அல்லது மேகம் இல்லாத நாட்களில் முழு லோட் பேட்டரியால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் எனவே இவை தொடர்ச்சியான நாட்கள் மற்றும் முழுக்க முழுக்க பேட்டரியால் லோட் ஆதரிக்கப்பட வேண்டும் வி அல்லது சூரியனிடமிருந்து எந்த ஆதரவும் இல்லை மற்றும் இந்த நாட்களில் பேட்டரி செயல்படுவதை தன்னாட்சி செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது அதாவது சோலார் பி வி இன் உதவியின்றி அது தானாகவே இயங்குகிறது எனவே குறிப்பிட்ட இடத்திற்கு தேவைப்படும் பேட்டரி அளவை எத்தனை நாட்கள் லோட்களை ஆதரிக்க பேட்டரி தேவை என்பதைக் கொண்டு மதிப்பிட வேண்டும் எனவே இது தன்னியக்க செயல்பாட்டின் நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நாம் na என்ற குறியீட்டை கொடுப்போம் இப்போது தன்னியக்க செயல்பாட்டின் நாட்கள் முடியும் நிலையில் பேட்டரி மிகவும் குறைந்த நிலையில் இருக்கும் மேலும் அது ரீசார்ஜ் செய்யப்பட வேண்டும் தொடர்ந்து அடுத்த நாட்களில் சூரியன் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்த உடன் பி பேட்டரி ஐ ரீசார்ஜ் செய்ய வேண்டும் மற்றும் அநேகமாக ஒரே நாளில் ரீசார்ஜ் செய்ய முடியாமல் போகலாம் ஏனென்றால் நீங்கள் பி வி பேனலை மிகப்பெரியதாக மதிப்பிட வேண்டும் அது விலை உயர்ந்ததாக இருக்கும் சுயாட்சியின் நாட்களைத் தொடர்ந்து பல நாட்கள் நீங்கள் அதை ரீசார்ஜ் செய்ய வேண்டியிருக்கும் எனவே தன்னியக்க செயல்பாட்டின் போது இழந்த சார்ஜ் ஐ நிரப்புவதற்க்கு ரீசார்ஜ் செய்வதோடு தொடர்புடைய பல நாட்கள் உள்ளன இதை ரீசார்ஜ் செய்யும் நாட்கள் என்று அழைப்போம் பின்னர் அதற்கு ஒரு குறியீட்டை nr கொடுப்போம் எனவே பொதுவாக na என்பது 0 ஆக இருக்கும் என்றால் அதாவது தன்னாட்சி நாட்கள் 0 இதன் அர்த்தம் பொதுவாக பி வி பேனல் அல்லது பிவி சோர்சானது மூலமானது லோட்க்கு எல்லா நாட்களிலும் இயல்பாக பங்களிக்கும் எனவே தொடர்ச்சியான பி வி பங்களிக்காத நாட்களின் எண்ணிக்கையைதன்னாட்சி செயல்பாட்டுடன் நாம் இணைப்போம் எனவே na பொதுவாக 0 ஆக இருக்கும் அதாவது தினசரி பி வி லோட்க்கு பங்களிக்கிறது என்று கருதுகிறோம் nr பொதுவாக 0 ஆக இருக்கும் மேலும் இது தன்னாட்சி செயல்பாட்டின் போது இழந்த சார்ஜை நிரப்பும் நாட்களின் எண்ணிக்கை தன்னாட்சி செயல்பாட்டின் மூலம் பி வி பங்கேற்காத அந்த நாட்களில் பேட்டரி மட்டுமே லோட்க்கு சப்ளை செய்யும் எனவே நாம் na மற்றும் nr ஐ வரையறுக்க வேண்டும் எனவே பொதுவாக நாம் அதை na 0 ஆகவும் nr 0 ஆகவும் எடுத்துக்கொள்கிறோம்